MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி நான்கு வகையான கண்ட்ரோல் சோர்ஸ்களையும் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை இப்போது நாம் அறிவோம் MOS டிரான்சிஸ்டர் என்பதே வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் அந்த விகிதாசார மாறிலி gm டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆகும் கண்ட்ரோல் சோர்ஸ்களை உணரப் பயன்படும் இந்த gm இன்பினிட்டியை நோக்கிச் சென்றால் இந்தக் கண்ட்ரோல் சோர்ஸ்கள் அனைத்தும் ஐடியல் ஆகச் செயல்படும் நம்மிடம் உள்ள அடிப்படை சாதனம் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக இருக்கும்போது அத்தகைய கண்ட்ரோல் சோர்ஸ்ஸை எவ்வாறு உணரலாம் என்பதை இப்போது பார்ப்போம் MOS டிரான்சிஸ்டர் என்பது நமக்குத் தெரியும் இது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் கரண்ட் ஆனது gm மடங்கு VGS ஆகும் இங்கு VGS என்பது கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் இப்போது இந்த வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸிற்குப் பதிலாக தொடங்குவதற்கு வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை நாம் கொண்டிருந்தோம் என்று கற்பனை செய்து பாருங்கள் மற்றும் இந்த மாடல் இது போன்றது என்று சொல்லலாம் இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையே ஒரு வோல்ட்டேஜ் Vd உள்ளது நான் அவற்றை பிளஸ் மற்றும் மைனஸ் என்று அழைப்பேன் மற்றும் கண்ட்ரோல் சோர்ஸ் இன் ஒரு பக்கம் கிரவுண்ட்டில் இணைக்கப்பட்டுள்ளது மறுபக்கம் அவுட்புட் இது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் சில கட்டுப்பாடுகளுடன் இந்த ஒரு பக்கம் கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக இந்த அடிப்படை சாதனத்தைப் பயன்படுத்த முயற்சி செய்யலாம் மற்றும் நெகடிவ் பீட்பேக்கைப் பயன்படுத்தி நமது கண்ட்ரோல் சோர்ஸ்களைச் செயல்படுத்தலாம் எனவே வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் நெகடிவ் பீட்பேக்கைப் பயன்படுத்தி செயல்படுத்துவோம் மற்றும் இது ஒரு குறிப்பிட்ட சாதனம் இது ஏற்கனவே வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் இதில் நெகடிவ் பீட்பேக்கைப் பயன்படுத்தி வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை நான் ஏன் செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் அதுவே வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் ஆக இருக்கும்போது MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸை ஏன் செயல்படுத்தினோம் என்பதை போன்றது அந்த புள்ளியானது டிரான்சிஸ்டரின் பின்வரும் gm ஆகும் இது செயலில் உள்ள செமிக்கண்டக்டர் சாதனத்தின் அளவுருவாகும் இது வெப்பநிலையுடன் கணிசமாக மாறுபடும் இது MOS டிரான்சிஸ்டரிலிருந்து MOS டிரான்சிஸ்டருக்கு மாறுபடும் அதேசமயம் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் ஆனது இதைப் பயன்படுத்தி உணரப்பட்டது இதில் ஒரு டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் உள்ளது இது மிகவும் துல்லியமாக அமைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆல் வரையறுக்கப்படுகிறது இதேபோல் Io ஆனது செமிக்கண்டக்டர் சாதனத்தைப் பயன்படுத்துவது உணரும்போது பரவலாக மாறுபடும் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைப் பெற விரும்புகிறோம் அதன் கெய்ன் ஆனது செமிக்கண்டக்டர் சாதனம் மூலம் தீர்மானிக்கப்படவில்லை ஆனால் ரெசிஸ்டன்ஸ் போன்றவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே இதைச் செய்ய முயற்சிப்போம் இப்போது நிச்சயமாக இதை விட மர்மமானதாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை இது என்ன மாதிரி என்று உங்களுக்குத் தெரியும் இது மிகவும் பிரபலமான சாதனமான ஆபரேஷனல் ஆம்பிளிஃபைர் அல்லது ஆப் ஆம்ப் இது அவுட்புட் இது பிளஸ் டெர்மினல் இது மைனஸ் டெர்மினல் எனவே முக்கியமாக நான் சொல்வது என்னவென்றால் நெகடிவ் பீட்பேக்கில் ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் உணர முயற்சிப்போம் எனவே முதலில் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைக் கருத்தில் கொள்வோம் அவுட்புட் வோல்ட்டேஜ் Vo ஆனது இன்புட் வோல்ட்டேஜ் இன் k மடங்குக்கு சமமாக இருக்க வேண்டும் இதில் k என்பது சில கெய்ன் ஆகும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இப்போது இந்த நெகடிவ் பீட்பேக்கைப் பயன்படுத்தி இதை உணர நாம் சில எரர் ஐ வரையறுக்க வேண்டும் மற்றும் அந்த எரர் இன் அடிப்படையில் அவுட்புட்டை மேலே அல்லது கீழே இயக்குகிறோம் இப்போது நமது ஆப் ஆம்ப் என்ன செய்கிறது இந்த வோல்ட்டேஜ் Vd மற்றும் அவுட்புட் AoVd ஆகும் எனவே இந்த வோல்ட்டேஜ் சிறியதாக இருந்தால் அல்லது நெகடிவ் ஆக மாறினால் அது அவுட்புட்டையும் நெகடிவ் ஆக இயக்குகிறது இந்த இன்புட் வோல்ட்டேஜ் அதிகமாக இருந்தால் அது அவுட்புட்டை பெரிய பாசிட்டிவ் மதிப்புகளுக்கு இயக்குகிறது எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் விரும்பிய மற்றும் ஆக்சுவல் அளவுகளுக்கு இடையில் சில எரர் ஐ வரையறுத்து அதை ஆப் ஆம்ப் இன் இன்புட்டிற்கு ஊட்ட வேண்டும் சரியான அர்த்தத்தில் சொன்னால் விரும்பிய மதிப்பிற்கு அவுட்புட் ஆனது இயக்கப்படுகிறது எனவே எரர் என்ன விரும்பிய அளவுகள் kVi மற்றும் ஆக்சுவல் அளவுகள் Vo எனவே எரர் ஐ மறைமுகமாக kVi Vo என வரையறுக்கலாம் எனவே அதுதான் ஆப் ஆம்ப் இன்புட் வோல்ட்டேஜ் ஆப் ஆம்ப் ஆனது இன்புட் வோல்ட்டேஜ்ற்கு எதிர்வினையாற்றுகிறது எனவே அதன் இன்புட் வோல்ட்டேஜ் ஆனது இந்த எரர் உடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஆனால் இதில் kVi ஐ எங்கிருந்து பெறுவது என்பது தெளிவாக பிரச்சனையாக உள்ளது மேலும் நாமும் இதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் நம்மிடம் ஏற்கனவே kVi இருந்தால் இந்த ஆம்பிளிஃபைர்யை முதலில் உருவாக்க மாட்டோம் ஆனால் இந்த முழு அளவையும் k ஆல் வகுப்பதன் மூலம் அதே தகவலைப் பெறலாம் எனவே எரர்களை Vi Vo k என மறுவரையறை செய்கிறேன் அவுட்புட் வோல்ட்டேஜ் தேவையானதை விட சிறியதாக இருந்தால் இந்த எரர் பாசிட்டிவ் ஆக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் மற்றும் அவுட்புட் வோல்ட்டேஜ் தேவையானதை விட அதிகமாக இருந்தால் பின்னர் இந்த எரர் ஆனது நெகடிவ் ஆக இருக்கும் இப்போது இது சரி எங்களுக்கு kVi தேவையில்லை நமக்கு Vi தேவை இது இன்புட் வோல்ட்டேஜ் நிச்சயமாக இது கிடைக்கிறது இப்போது என்ன நடக்க வேண்டும் என்றால் Vi Vo k பாசிட்டிவ் ஆக இருந்தால் அவுட்புட் அதிகரிக்க வேண்டும் மேலும் Vi Vo k நெகடிவ் ஆக இருந்தால் அவுட்புட் குறைக்கப்பட வேண்டும் மற்றும் ஆப் ஆம்ப் என்றால் என்ன செய்யும் Vd பாசிட்டிவ் ஆக இருந்தால் அவுட்புட் பெரியதாகவும் பாசிட்டிவ் ஆகவும் இருக்கும் மேலும் Vd அதிக பாசிட்டிவ் ஆக மாறினால் அதிக அவுட்புட் வோல்ட்டேஜ் இருக்கும் அது Vd இன் பாசிட்டிவ் மதிப்புகள் ஆனது அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐ அதிகரிக்கும் எனவே Vd இன் பாசிட்டிவ் மதிப்புகள் ஆனது அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐ அதிகரிக்கும் மற்றும் Vd இன் இன் நெகட்டிவ் மதிப்புகள் அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐ பெரிய நெகட்டிவ் மதிப்புகளுக்கு குறைக்கும் எனவே இந்த Vi Vo k ஆனது ஆப் ஆம்ப் இன் டிஃபரென்ஸ் வோல்ட்டேஜ் ஆக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது அதாவது ஆப் ஆம்ப் இன் இன்புட் வோல்ட்டேஜ் இதை செயல்படுத்த நமக்கு Vo k தேவை இங்கு நிச்சயமாக k ஒன்றை விட அதிகம் ஏனெனில் இது ஒரு ஆம்பிளிஃபைர் மற்றும் அதை நாம் எவ்வாறு பெறுவது Vo k என்பது மிகவும் எளிதானது உங்களிடம் Vo இருந்தால் அங்கே நம்மிடம் Vo உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இந்த R மற்றும் R விகிதத்தின் ரெசிஸ்டிவ் டிவைடர் மூலம் Vo k ஐப் பெறலாம் எனவே இது எனக்கு Vo k ஐத் தருகிறது மேலும் எனது இன்புட் சோர்ஸ் Vi என்னிடம் உள்ளது ஆப் ஆம்ப் இல் இரண்டு இன்புட் டெர்மினல்கள் உள்ளன எனவே நான் அவற்றில் ஒன்றுடன் Vi ஐ இணைத்தால் மற்றொன்றுக்கு Vo k ஐ இணைத்தால் நமக்கு Vi Vo k கிடைக்கும் எனவே Vi ஆனது Vo k ஐ விட அதிகமாக இருந்தால் இது சரியான திசையில் இருப்பதாகத் தோன்றுகிறது இந்த பாசிட்டிவ் மதிப்பு ஆனது ஆப் ஆம்ப் இன் அவுட்புட்டை அதிகரிக்கும் மேலும் Vi ஆனது Vo k ஐ விடக் குறைவாக இருந்தால் நெகட்டிவ் மதிப்பு ஆனது நீங்கள் விரும்பியபடி ஆப் ஆம்ப் இன் அவுட்புட்டை க் குறைக்கும் எனவே இப்போது நாம் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆன ஆப் ஆம்ப் இன் மாதிரியைச் செருக வேண்டும் மற்றும் அவுட்புட் வோல்ட்டேஜ் சரியாக என்னவாக இருக்கும் என்பதைப் பார்க்க வேண்டும் நீங்கள் அதைச் செய்தால் இது Vd மற்றும் ஆப் ஆம்ப் க்கான மாதிரி AoVd என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே Vo என்பது AoVd அல்லது Vd என்பது Vo Ao எனவே இங்கே இந்த எண் Vo Ao ஆகும் இப்போது நான் செய்ய வேண்டியது இந்த வோல்ட்டேஜ் Vi இந்த வோல்ட்டேஜ் VoAo மற்றும் இந்த வோல்ட்டேஜ் Vok என்று ஒரு சமன்பாட்டை எழுத வேண்டும் எனவே Vi Vo Ao Vo k எனவே Vo Vi 1 1 Ao 1 k என்று பார்ப்பது மிகவும் எளிதானது நீங்கள் k 1 k Ao என்றும் எழுதலாம் மேலும் Ao 1 Ao k மற்றும் பலவற்றிலும் எழுதலாம் நீங்கள் ஆப் ஆம்ப் சர்க்யூட்டை நன்கு அறிந்திருந்தால் இந்த அனைத்து வடிவங்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம் நான் இந்தப் வடிவத்தைப் பயன்படுத்துவேன் இதில் நியூமரேட்டரில் நீங்கள் பெற விரும்பும் k கெய்ன் ஐப் பெற்றுள்ளீர்கள் மற்றும் டினோமரேட்டரில் ஏதாவது ஒன்று இந்த k Ao ஜீரோவிற்குச் சென்றால் அல்லது Ao இன்பினிட்டிக்கு சென்றால் டினோமரேட்டர் ஒன்றை நெருங்குவதைக் காணலாம் எனவே Aok மிகப் பெரியதாக இருந்தால் VoVi தோராயமாக k ஆகும் எனவே இந்த சர்க்யூட் இங்கே ஒரு ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்துகிறது இதை நாம் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் இன் மாதிரியாகக் கொண்டுள்ளோம் அது வழக்கமாக அடிக்கடி மாதிரியாக இருக்கும் நாம் ரெசிஸ்டிவ் டிவைடட் ஐப் பயன்படுத்தி அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐ பிரிக்கலாம் மற்றும் இன்புட் ஆனது டிவைடட் வோல்ட்டேஜ் உடன் ஒப்பிடப்படுகிறது மற்றும் அவுட்புட் ஒப்பீட்டின் அடிப்படையில் இயக்கப்படுகிறது எனவே அது Vdமற்றும் அது Vi ஆகும் மேலும் ஆப் ஆம்ப் கெய்ன் ஆனது Ao ஆக இருந்தால் அதாவது ஆப் ஆம்ப்க்குள் இருக்கும் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸில் Ao கெய்ன் இருந்தால் பின்னர் VoVi ஆனது k1 k Ao க்கு சமமாக இருக்கும் மேலும் Aok 1 என்றால் இது தோராயமாக k ஆக இருக்கும் முக்கியமாக ஆப் ஆம்பின் கெய்ன் Ao ஆனது மிக மிக பெரியதாக இருக்க வேண்டும் இப்போது இது நிச்சயமாக உங்களுக்குத் தெரிந்திருக்கலாம் மேலும் நான் இதை விரைவாகச் செல்கிறேன் ஏனெனில் இது பேஸிக் எலெக்ட்ரிக் சர்க்யூட் போன்ற படிப்புகளில் நடத்தப்படுகிறது இது உங்களுக்குத் தெரியாவிட்டால் இந்த விரிவுரைகளுக்குத் திரும்பிச் சென்று உங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் இதன் பாட்டம் லைன் ஆனது என்னவென்றால் நெகடிவ் பீட்பேக் ஆம்பிளிஃபைர் நெகடிவ் பீட்பேக் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி உணர முடியும் ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் Ao சில அளவு மாறினாலும் அதுவே வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் இங்கு k 10 மற்றும் Ao1000 என்று சொல்லலாம் பின்னர் Vo Vi என்பது 10 1 101000 ஆகும் இது தோராயமாக 10 0 99 அல்லது 9 9 ஆகும் Ao ஆனது 2000 ஆக மாறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த 1000க்கு பதிலாக என்ன நடக்கும் உங்களிடம் 2000 உள்ளது இந்த 0 99 க்கு பதிலாக நீங்கள் 0 9995 ஐப் பெறுவீர்கள் எனவே கெய்ன் 9 95 ஆக மாறும் எனவே இது நெகடிவ் பீட்பேக் இன் நன்மை வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆன ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி நெகடிவ் பீட்பேக் கண்ட்ரோல் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை நான் ஏன் உணர்ந்தேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆப் ஆம்ப்க்குள் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் இன் அளவுரு இதுவே காரணம் ஆப் ஆம்ப் சிறிதளவு மாறுபடலாம் இது இரண்டின் காரணிகளால் மாறுபடும் ஆனால் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸின் கிளோஸ்ட் லூப் விகிதம் VoVi ஆனது 9 9 இலிருந்து 9 95 ஆக மாறுவதை நீங்கள் காணலாம் மிக குறைவாகவே மாறுகிறது எனவே நெகடிவ் பீட்பேக் சர்க்யூட்கள் ஆம்பிளிஃபைர் அளவுருக்களுக்கு குறைந்த சென்சிட்டிவிட்டி கொண்ட இந்த நன்மையைக் கொண்டுள்ளன மற்றும் ஆம்பிளிஃபைர் அளவுருக்கள் செமிக்கண்டக்டர் சாதனங்களை அடிப்படையாகக் கொண்டவை என்பதால் அவை மிகவும் மாறுபடும் எனவே நெகடிவ் பீட்பேக்களைப் பயன்படுத்தி இந்த விஷயங்களை நீங்கள் உணர்ந்தால் அளவுருக்களை நீங்கள் நன்றாகக் கட்டுப்படுத்தலாம் அதுதான் ஐடியா ஆக இருக்கும் எனவே இது ஒரு ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும்